எனவே அடுக்குக்குறியை விட வேகமாக கூடுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இதுபோன்ற உறுப்பு லாப்லேஸ் இணைமாற்றத்தில் இருக்கக்கூடாது மேலும் இந்த சார்பு ஒரு முறையான சார்பின் லாப்லேஸ் இணைமாற்றம் எனில் எனவே நாம் தேர்வு செய்யப் போகிறோம் x என்பது x என்ற ஒரு சிறிய மாறியின் லாப்லாஸ் இணைமாற்றம் என்பதால் நம்மால் இவ்வாறு தேர்வு செய்ய இயலாது எனவே நான் எனது A வை தேர்வு செய்யப் போகிறேன் மாறிலி A என்பது 0 க்கு சர்வசமம் அதாவது இந்த உறுப்பு மறைந்து போகும்

எனவே இன்னும் சில சூழல்களை பார்ப்போம் என்னிடம் மற்றொரு உதாரணம் உள்ளது இங்கே எனக்கு ஒரு ODE கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு 9 t 0 t 𝜏 எனும் போது மட்டுமே எழுகிறது இவை முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் இல்லை என்பதை கவனிக்கவும் இவற்றை தாமத வகையீட்டுச் சமன்பாடுகள் என்று அழைக்கலாம் இதுபோன்ற வடிவம் கொண்ட சமன்பாடுகளை நாம் தாமத வகையீட்டுச் சமன்பாடுகள் எனலாம் மற்றும் இதன் தீர்வில் பின்னடைவு காரணி 𝜏 lagging factor 𝜏 இருப்பதை கவனியுங்கள் மற்றும் நான் 𝜏 என்பதை நேர்மறை என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் தாமத வகையீட்டுச் சமன்பாடுகள் பற்றி சுருக்கமான முன்னுரை கொடுக்கப் போகிறேன் இந்த தாமத வகையீட்டுச் சமன்பாடுளுக்கு தீர்வுகள் வேண்டுமெனில் தொடக்கநிலை நிபந்தனைகள் குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும் தாமத வகையீட்டுச் சமன்பாடுளுக்கு தீர்வுகள் வேண்டுமெனில் தொடக்கநிலை நிபந்தனைகள் t0 𝜏 t t0 என்ற வரம்பிற்குள் இருக்க வேண்டும் ஒரு வேளை t0 0 தொடக்கநிலை நிபந்தனைகள் t 0 ஆக இருக்க வேண்டும் t 𝜏 என்று மாற்றவும் தீர்வை விவரிக்க xt 𝜏 ↔ xt 𝜏 Ht 𝜏 தீர்வு எனவே நாம் எந்த வகையான சமன்பாட்டை தீர்க்கிறோம் என்று அது விவரிக்கிறது என்று நம்புகிறேன் எனவே இந்த ஹெவிசைட் சார்பை பயன்படுத்தி இந்த தாமத சமன்பாட்டை முழு வகையீட்டுச் சமன்பாடாக மாற்றுகிறேன் எனவே தீர்வு பின்வருமாறு மறுபடியும் இந்த மாறிக்கு லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்துவோம்

ஒரு பகுதி வகையீட்டுச் சமன்பாட்டை எடுத்துக்கொள்கிறேன் இது தொடக்க மதிப்பு கொண்ட பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகள் எனவே இது தொடக்க மதிப்பு மற்றும் வரம்புநிலை மதிப்பு கொண்ட கணக்கு ஆகும்

எனவே இந்த பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகள் க்கு நான் தீர்வு காண வேண்டும் எடுத்துக்காட்டு 11 அச்சு சமச்சீர் ஹீட் சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் uxt கண்டுபிடிக்கவும் தீர்வு t தொடர்பாக லாப்லாஸ் இணைமாற்றம் எனவே இதனை இவ்வாறு எழுதுவதன் மூலம் தகுதரமான பெஸ்ஸல் சமன்பாடாக எழுத முடியும் எனவே தயவுசெய்து நான் பரிந்துரைத்த கணித கையேட்டைப் பாருங்கள் எனவே இது ஒரு பெஸ்ஸல் சமன்பாடு இந்த சமன்பாட்டின் தீர்வு ஒரு தகுதரமான பெஸ்ஸல் சார்பு ஆகும் எனவே இந்த முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் விடையை நான் நேரடியாக எழுதப்போகிறேன் நமக்குத் தெரிந்தது யாதெனில் B C ra இல் A யின் மதிப்பு கண்டுபிடி எனவே இந்த திருத்தப்பட்ட பெஸ்ஸல் சார்புகளின் துருவங்களை கொண்டோ அல்லது திருத்தப்பட்ட பெஸ்ஸல் சார்புகளின் படிமூலங்களை கொண்டோ இந்த வளைகோட்டினை கண்டுபிடிக்க முடியும் எனவே இதன் விடையை கீழ்கண்ட கோவையில் நான் உடனே எழுத முடியும் எனவே இத்துடன் இந்த விவாதத்தை நான் நிறைவு செய்கிறேன் மேலும் நான் லாப்லாஸ் இணைமாற்றம் மற்றும் அதன் பயன்பாடுகள் மற்றும் சில உபயோகமுள்ள தேற்றங்களை பற்றி பேச இருக்கிறேன் யதார்த்த வாழ்வின் கணக்குகளை இதனைக் கொண்டு மதிப்பீடு செய்யப்போகிறோம் நன்றி